இந்த நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக நாங்கள் இப்போது இந்த பாடத்தின் 6 வது வாரத்தில் இருக்கிறோம் இதுவரை நாம் கருதிய அனைத்து சுற்றுகளும் அடிப்படையில் செயலற்ற சுற்றுகள் செயலற்ற சுற்றுகள் என்பது உற்பத்தி செய்யாத சுற்றுகள் ஆகும் செயலற்ற சுற்றுகளின் செயல்பாட்டிற்கு வெளிப்புற மின்சாரம் தேவையில்லை அவற்றின் செயல்பாட்டிற்கு தேவையான எந்த திறனும் உள்ளீட்டிலிருந்தே வருகிறது எனவே அவற்றின் செயல்பாட்டிற்கு வெளிப்புற டிசி மூலங்கள் தேவையில்லை பின்னர் செயலில் உள்ள சுற்றுகள் அவற்றின் செயல்பாட்டிற்கு தனித்தனியாக மின்சாரம் தேவைப்படுவதால் அது ஒரு டிசி சார்பு சுற்றாக இருக்கலாம் அல்லது அது நேரடியாக மின் மூலத்துடன் இணைக்கப்படலாம் இப்போது செயலில் உள்ள சுற்றுகள் இந்த செயலில் உள்ள சுற்றுகளின் சில பொதுவான எடுத்துக்காட்டுகள் பெருக்கிகள் மிக்சர்கள் மற்றும் வேறு பல்வேறு செயலில் உள்ள சுற்றுகள் ஆகும் ஆகவே நுண்ணலை பொறியியலுக்கான செயலில் உள்ள சுற்றுகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது பெரும்பாலும் மின்மறுப்பு பொருத்தத்தில் சிக்கல் உள்ளது அதாவது நாம் ஒரு சாதனத்தை உருவாக்குகிறோம் ஆனால் அது பிரதிபலிப்பைக் குறைக்க சரியாக உள்ளீடு மற்றும் வெளியீடை பொருந்த வேண்டும் இதை நாம் எவ்வாறு செய்வது எனவே இந்த தொகுதியில் இந்த மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்குகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பற்றி படிப்போம் மின்மறுப்பு பொருத்தம் ஏன் மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் ஏனென்றால் ஒரு செயலில் உள்ள சாதனம் மூலம் எவ்வளவு திறன் பாயும் என்பதை முக்கியமாக தீர்மானிப்பது மின்மறுப்பு பொருத்தம் சாதனத்திற்குள் வேறு சில சிக்கல்கள் உள்ளன என்பது உண்மைதான் எடுத்துக்காட்டாக சார்பு மற்றும் செயலில் உள்ள சாதனம் ஒரு சுற்றுக்குள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதாகும் ஆனால் பெரும்பாலான சுற்றுகளை எடுத்துக்காட்டாக நீங்கள் நுண்ணலை பொறியியலில் ஒரு பெருக்கி சுற்றை வடிவமைக்கிறீர்கள் என்றால் இதனை எளிமையாக ஒரு என்பிஎன் அல்லது உங்கள் பிமொஸ் அல்லது என்மொஸ் வகை சுற்றுகள் என கூறலாம் மின்சுற்று கட்டமைப்பியல் நிலைநிறுத்தப்பட்டவுடன் வடிவமைக்கப்படுவதற்கு எஞ்சியிருப்பது சுற்றுகளில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பளு மட்டுமே எனவே செயலில் உள்ள சாதனங்களுக்கு குறிப்பாக 2 போர்ட் பெருக்கிகளுக்கு இந்த உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பொருந்தும் சுற்றுகளின் இந்த வடிவமைப்பை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் எனவே 1 வதாக ஒன்றை கருத்தில் கொள்வோம் முந்தைய விரிவுரைகளில் நமது ஸ்மித் விளக்கப்படத்தை ஏற்கனவே படித்தோம் அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய நம்மிடம் 2 வகையான ஸ்மித் விளக்கப்படம் உள்ளது ஒன்று இசட் ஸ்மித் விளக்கப்படம் மற்றொன்று ஒரு ஒய் ஸ்மித் விளக்கப்படம் பின்னர் இரண்டையும் இணைக்கும்போது இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படம் எனப்படுவதைப் பெறுகிறோம் இப்போது நாம் ஒரு பளு இணைக்கப்பட்டுள்ளதாக வைத்துக்கொள்வோம் ஒரு எளிய பளு இசட் ஐ கருத்தில் கொண்டு இது இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு என்று கூறுவோம் எனவே இந்த சிறிய இசட் இதற்கு சமம் இப்போது இது போன்ற தொடரில் ஒரு மின்தூண்டியை இணைக்கிறோம் எனவே இது இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு கொண்ட ஒரு மின்தூண்டி இசட்எல் ஆகும் எனவே இந்த இசட்எல் ஐ நாம் இணைக்கும்போது உள்ளீட்டு மின்மறுப்பு எவ்வாறு மாறுகிறது இங்கே இந்த புள்ளி 0 5 ஜேJ1 0 0 5 J1 0 ஆல் வழங்கப்பட்ட நமது மின்மறுப்பு இசட் ஐக் குறிக்கிறது மேலும் காட்டப்பட்டுள்ளபடி இந்த மின்மறுப்புடன் தொடரில் ஒரு மின்தூண்டியை இணைத்துள்ளோம் தொடரில் ஒரு மின்தூண்டியை இணைக்கும்போது தொடரில் மின்தேக்கியை இணைத்தால் ஸ்மித் விளக்கப்படத்திலிருந்து கடிகார திசையில் நகருவோம் என்பதை இப்போது நினைவு கூர்வோம் பின்னர் நாம் ஒரு கடிகார திசையில் நகருவோம் இருப்பினும் நாம் இசட் ஸ்மித் விளக்கப்படத்தின் கீழ் பக்கத்தை நோக்கி நகருவோம் ஆனால் ஒரு மின்தூண்டி இசட்எல் க்கு நாம் மேல்நோக்கி நகருவோம் எனவே ஆரம்பத்தில் நாம் ஆரம்பித்த இடம் இதுதான் இசட் தொடரில் மின்மறுப்பு மற்றும் மின்எதிர்ப்புகள் இசட்எல் ஐ இணைக்கும்போது என்ன நடக்கிறது என்பது இந்த புள்ளி ஒரு நிலையான மின்தடை சுற்றுக்கு பயணிப்பது ஆகும் ஏனெனில் நாம் மின்தடையை மாற்றவில்லை அது இந்த புள்ளியில் வெளிப்படும் இசட்Z இப்போது மற்ற முறையை கவனிக்கலாம் நமக்கு ஒரே பளு இசட் Z இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இப்போது மின்தூண்டிக்கு பதிலாக தொடரில் ஒரு மின்தேக்கி உள்ளது பின்னர் என்ன நடக்கிறது இதை பளு என்று வைத்துக்கொள்வோம் இது இசட்சி முந்தைய ஸ்லைடில் இருந்ததைப் போலவே இது நமக்கு இருந்த ஆரம்ப இசட் என்பதைக் காண்கிறோம் ஆனால் தொடரில் ஒரு மின்தேக்குதிறனை இணைப்பதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால் இந்த இசட் பயணிக்கிறது மற்றும் ஒரு புதிய மதிப்பு இசட்இன் ஆகிறது மற்றும் நாம் இதிலிருந்து நகரும் போது நாம் பயணிக்கும் வளைவரை இசட்இன் க்கு ஒரு நிலையான மின்தடை வட்டம் மற்றும் அது கீழ்நோக்கிய திசையில் உள்ளது எனவே தொடரில் ஒரு மின்தூண்டி இருக்கும்போது நாம் கடிகார திசையில் மேல்நோக்கி நகர்கிறோம் தொடரில் நமக்கு ஒரு மின்தேக்கி இருக்கும்போது நாம் கடிகாரத்திசைக்கு எதிர் திசையில் கீழ்நோக்கி நகர்கிறோம் இப்போது ஒரு மின்தூண்டியை பக்க இணைப்பு பளுவாக கொண்டிருக்கும் முறையை கருத்தில் கொள்வோம் பக்க இணைப்பில் ஒரு மின்தூண்டி இருந்தால் மீண்டும் 0 5ஜே 0 5 0 5 j0 5 க்கு சமமான ஒரு பளு ஒய் ஐ வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் காட்டப்பட்டுள்ளபடி பக்க இணைப்பில் ஒரு மின்தூண்டியை இணைக்கிறோம் பின்னர் என்ன நடக்கும் அதற்கு மானிட்டரில் உள்ள நமது ஸ்லைடுகளுக்கு மீண்டும் செல்வோம் இப்போது இது இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படம் சிவப்பு கோடுகள் இசட் ஸ்மித் விளக்கப்படத்திற்கும் பச்சை கோடுகள் ஒய் ஸ்மித் விளக்கப்படத்திற்கும் ஆனது மற்றும் இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் நான் முன்பே குறிப்பிட்டு இருந்தேன் இசட் ஸ்மித் விளக்கப்படத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட மின்மறுப்பை வரைந்தால் பின்னர் இது ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தைப் பொறுத்தும் சரியான நிலையாக இருக்கும் இங்கே நாம் இந்த மின்மறுப்பு அல்லது மின்ஏற்பு ஒய் மற்றும் பக்க இணைப்பில் மின்தூண்டியை வைக்கும் போது இந்த புள்ளியின் வளைவரையானது இந்த ஒய்என் புள்ளியை அடையும் வரை நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தின் வழியாக இயங்கும் இறுதியாக நாம் பளு கொண்ட ஒரு மின்தேக்கி கருதும் முறையை கருத்தில் கொள்வோம் எனவே நமது ஒய் 0 5 - ஜே1 0 0 0 க்கு சமம் என்று சொல்லலாம் இது ஒய்சி YC என்றால் ஒய்என் என்னவாக இருக்கும் மேலும் மின்தேக்கியை பக்க இணைப்பில் இணைக்கும் போது ஒய் கடிகாரத்திசையின் எதிர்திசையில் ஒய்என் புள்ளியை அடையும் வரை நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தின் வழியாக இயங்கும் எனவே நான் நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது என்னவென்றால் நம்மிடம் ஒரு மின்தேக்கி பளு இருக்கும்போது அதுபக்க இணைப்பாக அல்லது தொடர் இணைப்பாக இருந்தாலும் எப்போதும் முன்னோக்கி நகரும் மேலும் நமக்கு மின்தூண்டி இருக்கும்போது அந்த மின் தூண்டி பளு பக்க இணைப்பாக அல்லது தொடர் இணைப்பாக இருந்தாலும் எப்போதும் மேல்நோக்கி நகரும் எனவே இதன் காரணமாகவே நாம் ஸ்மித் விளக்கப்படம் வழியாக செல்கிறோம் இப்போது பெருக்கிகளுக்கு பொருந்தக்கூடிய நெட்வொர்க்குகளை வடிவமைக்கும்போது நமது பெருக்கி இது போன்றது என்று வைத்துக் கொள்வோம் நிலை ஒரு டிரான்சிஸ்டரை கொண்டுள்ளது அதற்குள் சில டிரான்சிஸ்டர் உள்ளது இப்போது உங்கள் ஜெனரேட்டருக்கு சில உள்ளீட்டு மின்மறுப்பு ஆர்எஸ் இருக்கும் மேலும் சில பளு ஆர் எல் இருக்கும் இங்கே டிரான்சிஸ்டரை உள்ளீட்டிலும் வெளியீட்டிலும் சரியாக பொருத்த வேண்டும் இப்போது உள்ளீட்டில் ஜெனரேட்டருக்கும் டிரான்சிஸ்டருக்கும் இடையில் ஒரு இடைமுகமாக செயல்பட நமக்கு ஒருவித நெட்வொர்க் தேவை அதேபோல் டிரான்சிஸ்டரின் வெளியீட்டிலும் நமக்கு ஒரு நெட்வொர்க் தேவை இது பளு மற்றும் டிரான்சிஸ்டருக்கு இடையில் ஒரு இடைமுகமாக செயல்படும் இப்போது இந்த நெட்வொர்க் டிரான்சிஸ்டருக்கும் பளுவுக்கும் இடையில் உள்ள வெளியீட்டு நெட்வொர்க் பொருந்தக்கூடிய நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது ஜெனரேட்டருக்கும் டிரான்சிஸ்டருக்கும் இடையில் இருக்கும் இந்த நெட்வொர்க்கை உள்ளீட்டு பொருந்தக்கூடிய நெட்வொர்க் எனலாம் இப்போது நமது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பொருந்தும் நெட்வொர்க்குகள் சரியாக வடிவமைக்கப்பட வேண்டும் இதனால் நாம் இங்கு காணும் வெளியீட்டு மின்மறுப்பு இந்த ஜெனரேட்டர் மூலத்தின் உள்ளீட்டாக மாற்றப்படுகிறது இதேபோல் இங்கே எனது வெளியீட்டு பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கும் வடிவமைக்கப்பட வேண்டும் இதனால் டிரான்சிஸ்டரின் வெளியீட்டில் எந்த மின்மறுப்பு இருந்தாலும் டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு மின்மறுப்பு பளு மின்மறுப்புக்கு மாற்றப்படுகிறது இப்போது அதை எப்படி செய்வது இப்போது நாம் இதைச் செய்யக்கூடிய வழியைப் புரிந்து கொள்ள மீண்டும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே தொடர் அல்லது பக்க இணைப்பில் ஒரு மின்தூண்டி இருக்கும்போது நம் மின்மறுப்பு அல்லது மின்ஏற்பை மாற்ற முடியும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவை ஒரு இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் மேல்நோக்கி மாற்றப்படும் அவை தொடர் அல்லது பக்க இணைப்பில் ஒரு மின்தேக்கியாக இருக்கும்போது மின்மறுப்பு அல்லது மின்ஏற்பு இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் கீழ்நோக்கி மாற்றப்படும் ஆகவே நமக்கு ஒரு மின்மறுப்பு இருப்பதைக் கருத்தில் கொள்வோம் நிச்சயமாக நாம் கருத்தில் கொள்ளும் அனைத்து மின்மறுப்புகளும் மின்ஏற்புகளும் இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்புகள் மற்றும் மின்ஏற்புகள் ஆகும் இசட் என வழங்கப்படும் ஒரு மின்மறுப்பு நம்மிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இதை சரியாக எழுதுகிறேன் இடையில் சில நெட்வொர்க்கை வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர விரும்புகிறோம் இதனால் இந்த நெட்வொர்க்கின் உள்ளீட்டில் 50 ஓம்ஸ் மின்மறுப்பை இறுதியாக உணர முடியும் இப்போது இதைச் செய்ய நமது ஸ்மித் விளக்கப்படத்தை கருதுவோம் நம் இசட் 0 5 ஜே1 0 க்கு சமமானது இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் எங்கோ உள்ளது இது நிச்சயமாக வெளிப்படையான இது குறுகிய இது ஒரு ZY ஸ்மித் விளக்கப்படம் எனவே இங்கிருந்து நாம் அதை மையத்திற்கு கொண்டு வர வேண்டியிருக்கும் ஏனெனில் இது இசட்எல் க்கு சமமாகும் புள்ளியாகும் இது இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு ஆகும் இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு நமது பண்பு மின்மறுப்பு எதுவாக இருந்தாலும் ஒத்திருக்கிறது இந்த விஷயத்தில் நமது இசட்0 50 ஓம்களுக்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த புள்ளி இசட் க்கு 1 அல்லது 50 ஓம்ஸ் புள்ளிக்கு சமமாக இருக்கும் எனவே இப்போது இது எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்ப்போம் இந்த இசட் 0 5 ஜே1 0 0 0 க்கு சமம் பின்னர் நாம் ஒரு மின்தூண்டியை தொடரில் இணைத்தால் அது முன்பு நான் குறிப்பிட்டது போல் மேல்நோக்கி நகரும் ஏனெனில் மேல்நோக்கிய பகுதி இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் மின்தூண்டு திறனுக்கானது மற்றும் கீழ் பகுதி மின்தேக்கு திறனுக்கானது இந்த நிலையை அடையும் வரை நாம் ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் மேல்நோக்கி நகர்ந்து கொண்டிருப்போம் இந்த புள்ளியை இசட்இன் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது உள்ளீட்டு மின்மறுப்பு இசட்இன் அல்லது ஒய்இன் நாம் ஒய் ஸ்மித் விளக்கப்படத்ததை இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் கருத்தில் கொண்டால்அதன்பிறகு நாம் இங்கிருந்து இந்த இடத்திற்குச் சென்றதும் இந்த இடத்திற்கு மீண்டும் வர வேண்டும் எனவே திரும்பி வர நாம் மீண்டும் ஒரு கடிகார திசையில் செல்ல வேண்டும் ஆனால் நாம் கீழ்நோக்கி செல்ல வேண்டும் இதைச் செய்ய நாம் முன்பு கற்றுக்கொண்டது போல் கீழ்நோக்கிச் செல்ல நாம் ஒரு பக்க இணைப்பு மின்தேக்குதிறனை பயன்படுத்தலாம்இந்த பக்க இணைப்பு மின்தேக்குதிறன் இந்த நிலையான மின்கடத்தும்திறன் வட்டத்துடன் கீழ்நோக்கி நகரும் இப்போது நமக்கு எவ்வளவு மின்தூண்டுதிறன் தேவை அதனால் நாம் இதிலிருந்து இங்கு செல்லலாம் மற்றும் எந்த நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தை நாம் தேர்ந்தெடுப்போம் ஒய் இன் மெய் பகுதிக்கு செயலைகொடுக்கும் நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தை நாம் தேர்வு செய்கிறோம் அதனால் ஜி 1 வட்டத்திற்கு சமம் எனவே தொடரில் அவ்வளவு மின்தூண்டியை இணைக்கிறோம் இதனால் ஜி ன் இந்த விளிம்பு 1 க்கு சமமாக இருக்கும் வரை இந்த இசட் மேலே செல்கிறது அந்த வட்டம் பச்சை வட்டம் ஆகும் அதில் மின்கடத்துதிறன் ஒன்றாகும் பின்னர் நாம் மற்றொரு மின்தேக்கியை பக்க இணைப்பில் இணைக்கிறோம் இதனால் நாம் ஒரு நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்துடன் செல்கிறோம் ஆரம்பநிலையை அடையும் வரை ஒரு நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்துடன் செல்வோம் எனவே பக்க இணைப்பில் எவ்வளவு மின்தேக்குதிறன் இணைக்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு மின்தேக்குதிறனை நாம் இணைக்க வேண்டும் இது வளைவரை இந்த இசட்இன் புள்ளியில் இருந்து ஆரம்பநிலைக்கு நகரும் இந்த பாதையில் ஏன் நம்மை கட்டுப்படுத்திகொள்ள வேண்டும் என்று இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கலாம் அங்கு வேறு பாதைகளும் இருக்கக்கூடும் இந்த ஸ்லைடில் நாம் இப்படிப் போகிறோம் பின்னர் இதுபோன்று ஆரம்ப நிலைக்கு வருகிறோம் என்பதைக் கண்டோம் இந்த ஸ்லைடில் நாம் முந்தைய வழியைப் போலவே ஒரு நிலையான மின்தடை வட்டத்தின் பாதையில் 1 வதாக செல்வதைக் காண்பிப்போம் ஆனால் இந்த கட்டத்தில் ஜி ஆனது1 வட்டத்திற்கு சமமானதை தொடுவதற்குப் பதிலாக இங்கே இந்த இடத்தில் தொடுகிறோம் இங்கிருந்து இந்த நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தில் ஒரு பாதை உள்ளது அங்கு ஜி ஆனது ஆரம்பநிலைக்கு 1 க்கு சமம் எனவே இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்குச் செல்வதற்கு நாம் முன்பு செய்ததைப் போலவே ஒரு தொடர் இணைப்பில் மின்தூண்டுதிறனை இணைக்கிறோம் ஆனால் பின்னர் இந்த புள்ளியில் இருந்து 50 ஓம் புள்ளிக்கு செல்ல நாம் ஒரு மாறிலி வழியாக பயணிக்க வேண்டும் ஒரு வட்டத்திற்கு சமமான ஒரு ஜி உடன் ஆனால் மேல்நோக்கி செல்ல வேண்டும் மேல்நோக்கி என்றால் நாம் ஒரு மின்தூண்டியை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும் அதையே நாம் செய்துள்ளோம் இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் காட்டப்பட்டுள்ளபடி 0 5 ஜே1 0 0 0 பளு உள்ளது மீண்டும் இந்த மின்மறுப்பு அல்லது மின்ஏற்பு ஆரம்பநிலையுடன் பொருந்த வேண்டும் எனவே இது அடிப்படை தொகுப்பு இது நமது ஸ்மித் விளக்கப்படம் இதுதான் நாம் தொடங்கும் நிலை இது நமது முடியும் நிலை எனவே 1 வதாக நாம் ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் பயணிக்கிறோம் இந்த புள்ளி ஆரம்பநிலையை விட மேல்நோக்கி உள்ளது எனவே நாம் கீழ்நோக்கி செல்ல வேண்டும் எனவே 1 வது நாம் என்ன செய்வோம் என்பது ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் கீழ்நோக்கிச் சென்று பின்னர் ஜி ஐ 1 வட்டத்திற்கு சமமாகத் தொட வேண்டும் இந்த கட்டத்தில் Gஜி ஐ 1 வட்டத்திற்கு சமமாகத் தொட்டால் இந்த ஜி 1 வட்டத்திற்கு சமமானதுடன் பயணித்தால் நாம் ஆரம்பநிலையை அடையலாம் என்பதை கவனிக்க வேண்டும் எனவே நாம் கீழ்நோக்கிச் செல்கிறோம் என்றால் இதன் பொருள் நாம் தொடரில் ஒரு மின்தேக்குதிறனை இணைக்க வேண்டும் பின்னர் ஒரு நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தில் நாம் கீழ்நோக்கிச் சென்றால் மீண்டும் ஒரு மின்தேக்குதிறனை இணைக்க வேண்டும் ஆனால் அதனை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும் எனவே அது அப்படித்தான் காட்டப்படுகிறது இப்போது இந்த மின்தேக்குதிறனின் மதிப்புகள் என்ன என்பதை இந்த நிலையான மின் எதிர்ப்பு மற்றும் மாறுதிசையோட்டகடத்தும் தன்மை வரியிலிருந்து எளிதாக கணக்கிட முடியும் எடுத்துக்காட்டாக இங்கே மின்தேக்குதிறன் மதிப்பு என்னவென்றால் நாம் 1 இன் நிலையான மின்தடை வட்டத்திலிருந்து தொடங்கி 0 5 இன் நிலையான மின்தடை வட்டத்தை அடைகிறோம் எனவே மின்தேக்குதிறன் மதிப்பு 2 க்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கும் எனவே தொடர் மின்மறுப்பை செயல்படுத்துவதற்கான தொடருக்கு ஒய்சி 0 5 ஓம்கள் தேவை பின்னர் இங்கே நாம் 1 மாறுதிசை மின்னோட்ட கடத்தும் தன்மையில் இருந்து 0 5 மாறுதிசை மின்னோட்ட கடத்தும் தன்மைக்கு செல்கிறோம் எனவே மீண்டும் இங்கே நமக்கு ஒரு ஒய் சி தேவை மன்னிக்கவும் இங்கே நாம் 1 மாறுதிசை மின்னோட்ட கடத்தும் தன்மையில் இருந்து 0 மாறுதிசை மின்னோட்ட கடத்தும் தன்மைக்கு செல்கிறோம் எனவே நாம் ஓரளவுக்கு 1 ஓம் வரையுள்ள மாறுதிசை மின்னோட்ட கடத்தும் தன்மையின் மின்எதிர்ப்பு இருக்குமாறு பக்க இணைப்பில் வைக்க வேண்டும் இப்போது ஒரு தீர்வைப் எப்போதும் பெறுவது சாத்தியமில்லை எடுத்துக்காட்டாக நம்மிடம் இது போன்ற ஒரு பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கை இணைக்க விரும்பும்போது ஒரு பளு இருந்தால் அது தொடரில் ஒரு மின்தூண்டியாகவும் அதன் பிறகு பக்க இணைப்பில் ஒரு மின்தூண்டியாகவும் இருந்தால் இந்த நிழல் குறி காட்டியபடி உள்ள பகுதியில் பளு உள்ளது பின்னர் பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கில் இந்த பளுவின் எந்த மதிப்பையும் பெற முடியாது என்பதைக் காண்கிறோம் ஏனென்றால் நாம் தொடரில் ஒரு மின்தூண்டியைக் கொண்டிருந்தால் இதன் பொருள் நாம் ஒரு நிலையான மின்தடை வட்டத்துடன் 1 வதாக பயணிக்க வேண்டும் பின்னர் நிலையான மின்கடத்தும்திறன் வட்டம் வழியாக கீழே வர வேண்டும் அது சாத்தியமில்லை இதேபோல் இந்த வகையான பொருந்தக்கூடிய நெட்வொர்க் நம்மிடம் இருந்தால் நாம் 1 வதாக தொடரில் மின் தூண்டியையும் மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கி வைத்திருக்கிறோம் மேலும் இந்த நிழல் கொண்ட பகுதியில் எதிலாவது நமது பளு இருந்தால் அதுவும் சாத்தியமில்லை பொருந்தும் நெட்வொர்க்கை செயல்படுத்த பல்வேறு வழிகள் உள்ளன மேலும் பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கை செயல்படுத்த தேவையான கூறுகளின் சரியான மதிப்புகளை அறிய இசட்ஒய் ஸ்மித் விளக்கப்படமான ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது நிச்சயமாக நாம் இதுவரை காட்டிய அனைத்து நெட்வொர்க்குகளும் மொத்த கூறு நெட்வொர்க்குகளை அடிப்படையாகக் கொண்டவை எனவே நுண்ணலை டொமைனில் இருக்கும்போது நாம் பயன்படுத்த வேண்டிய மொத்த கூறுகளிலிருந்து மைக்ரோஸ்ட்ரிப் அல்லது பரவலாக்கப்பட்ட கூறுகளுக்கு எவ்வாறு செல்வோம் எனவே இந்த எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் நாம் இதுவரை விவாதித்த அனைத்து மின்தூண்டிகளையும் மின்தேக்கிகளையும் நீங்கள் உணருவதில் ஒரு சிக்கல் உள்ளது அவற்றை இலட்சியமாதிரியாக நாம் கருதினோம் தொடரில் ஒரு இலட்சிய மின் தூண்டி இருந்தால் இசட் ஸ்மித் விளக்கப்படத்துடன் கடிகார திசையில் செல்லலாம் என்பதைக் காண்கிறோம் பக்க இணைப்பில் ஒரு இலட்சிய சி இருந்தால் ஒய் ஸ்மித் விளக்கப்படத்தில் நீண்ட கடிகார திசையில் செல்லலாம் ஆனால் உண்மையான கூறுகளைப் பொறுத்தவரை என்ன நடக்கிறது என்றால் பெரும்பாலும் நிறைய மின்தடை தொடர்புடையது எனவே இது போன்ற வெளியீட்டை பெறுவதற்குப் பதிலாக இதுபோன்ற வெளியீட்டை பெறுவோம் இப்போது மைக்ரோஸ்ட்ரிப் பொருந்தும் நெட்வொர்க் ஒரு டிரான்ஸ்மிஷன் தடத்தின் ஒரு எடுத்துக்காட்டு அங்கு இசட்0 மற்றும் பிபி போன்றவை இதுபோன்று தரப்படுகின்றன பொருந்தும் இந்த நெட்வொர்க்குகளை செயல்படுத்த மைக்ரோஸ்ட்ரிப்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே மைக்ரோஸ்ட்ரிப் தடத்தை பயன்படுத்தி பொருத்தத்தை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் ஏனென்றால் மைக்ரோஸ்ட்ரிப்ஸ் என்பது நாம் விவாதித்தபடி டிரான்ஸ்மிஷன் தடத்தை உணர்ந்து கொள்வதற்கான மிகவும் பிரபலமான முறையாகும் உண்மையில் புனையவும் புரிந்து கொள்ளவும் எளிமையானது ஏனெனில் அவற்றுடன் நேரடி உறவு இருக்கிறது எடுத்துக்காட்டாக டிரான்ஸ்மிஷன் தடம் நீண்டது நீண்ட மின்சார டிரான்ஸ்மிஷன் தட மைக்ரோஸ்டிரிப் வரிசையில் நீண்ட நீளத்திற்கு மாற்றப்படுகிறது மைக்ரோஸ்ட்ரிப் தடத்தின் பண்பு மின்மறுப்பு மைக்ரோஸ்டிரிப் தடத்தின் அகலத்தின் எடையுடன் தொடர்புடையது அதன் பண்பு மின்மறுப்புடன் தொடர்புடையது அதாவது அது அகலமாக இருந்தால் அது குறைந்த பண்பு மின்மறுப்பைக் கொண்டுள்ளது அது மெல்லியதாக இருந்தால் பண்பு மின் மறுப்பு அதிகமாக இருக்கும் இப்போது நாம் மீண்டும் மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்குச் சென்றால் மைக்ரோஸ்ட்ரிப் தடத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு பொதுவான வழி இதுவாகும் அல்லது குறுகிய நீளத்தின் உயர் மின்மறுப்பு தடத்தை தேர்வுசெய்தால் அது ஒரு மின்தூண்டியாக செயல்படலாம் இந்த சமன்பாட்டின்படி நீளம் மின் நீளம் பீட்டா எல் பை வகுத்தல் 1 ஐ விட குறைவாக உள்ளது பின்னர் இசட்இன் இந்த மதிப்புக்கு சமமாக இருக்கும் என்பதைக் காட்டலாம் எனவே இது மின்மறுப்பை அடைவதற்கான மின்தூண்டியை அடைவதற்கான ஒரு வழியாகும் அது நாம் சில நிமிடங்களுக்கு முன்பு விவாதித்தது ஆகும் அல்லது நாம் குறைந்த மின்மறுப்பு தடத்தை பயன்படுத்தினால் அதாவது இசட்0 ன் குறைந்த மதிப்பைக் கொண்டால் அது ஒரு மின்தேக்குதிறனாக செயல்படும் என்பதையும் காட்டலாம் ஏனெனில் பீட்டா எல் இன் குறைந்த மதிப்புக்கு அதாவது ஒய்இன்னுக்கு பீட்டா எல் பை வகுத்தல் 6ஐ விட குறைவாக இருக்கும்போது இதை இந்த மதிப்பிற்குக் குறைக்கிறோம் என்று கொள்ளுங்கள் இது பளுவுடன் கூடிய மின்தக்கியை பக்க இணைப்பில் கொண்டதாகும் எனவே இந்த முழு தடமும் இதற்கு சமமாக மாறும் இது மைக்ரோஸ்ட்ரிப்ஸ் பொதுவாக எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு வரைபடமாகும் இப்போது இந்த தொகுதியில் நாம் விவாதித்தவை என்னவென்றால் நாம் விவாதித்த ஒரு பெரிய எல் மற்றும் கட்டப்பட்ட சி ஆகியவற்றை உணர மைக்ரோஸ்டிரிப்பை எவ்வாறு பயன்படுத்தலாம் ஒரு மின்மறுப்பு பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கை உணர இது அவசியம் என்று நாம் கண்டோம் அதிக மின்மறுப்பு உயர் மின்மறுப்பு தடத்தின் குறுகிய நீளம் அதைப் போலவே செயல்படக்கூடும் என்றும் சொல்லலாம் மற்றும் அதை மின்தூண்டிக்கு மாற்றாக பதிலிடலாம் என்றும் நாம் கூறினோம் அல்லது குறைந்த மின்மறுப்பு தடத்தின் குறுகிய நீளம் ஒரு மின்தேக்கியாக செயல்படக்கூடும் மேலும் அதை மின்தேக்கிக்கு மாற்றாக பதிலிடலாம் ஆனால் அடுத்த தொகுதியில் எல் மற்றும் சி ஆகியவற்றை குறுகிய நீள மைக்ரோஸ்டிரிப் தடத்துடன் பதிலிடுவதை விட ஒரு டிரான்ஸ்மிஷன் தடத்தின் கண்ணோட்டத்தில் எவ்வளவு முழுமையானது என்பதைக் காண்போம் அங்கு நாம் ஒரு சாதாரணமான ஒன்றை பயன்படுத்தலாம் அதாவது உள்ளீட்டின் அதே பண்பு மின்மறுப்பு கொண்ட மைக்ரோஸ்ட்ரிப் தடத்தை தேவைப்படும் மின்மறுப்பிற்காக பயன்படுத்தலாம் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்பு பொருத்தத்திற்கு தேவையான மின்மறுப்புக்கு தேவை என்பது போன்றது ஆனால் அதன் நீளத்தை வேறுபடுத்துவதன் மூலம் அதே மின்மறுப்பு பொருத்தத்தை நாம் அடைய முடியும்